வணக்கம் இந்த பாடத்தின் கடைசி பகுதி அதாவது 40 வது சொற்பொழிவை நாம் அடைந்திருப்பதில் உங்கள் அனைவருடனும் சேர்ந்து நானும் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் எனவே கடந்த 2 மாதங்களாக நாம் தவறாமல் சந்தித்துள்ளோம் உங்கள் கற்றல் செயல்முறைகள் விரிவுரைகள் மற்றும் பணிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போது இது ஒரு கடைசி சொற்பொழிவாக இருப்பதால் நாம் கற்றுக்கொண்டு விவாதித்த அனைத்தையும் சுருக்கமாக மீண்டும் எடுத்துக் கொள்வோம் மேலும் கற்றலை வலுப்படுத்துவதற்கு மேலும் என்ன செய்ய முடியும் என்பதையும் எதிர்கால கற்றலுக்கான வழிகள் என்ன என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இது பல்வேறு வகையான மாணவர்கள் அல்லது வெவ்வேறு வகையான பங்கேற்பாளர்களின் கலவையாகும் என்று எனக்குத் தெரியும் ஏனெனில் இந்த பாடத்திட்டத்தில் வெவ்வேறு பீடங்களை சேர்ந்த மாணவர்களின் பதிவு உள்ளது பொறியியல் மாணவர்கள் மேலாண்மை மாணவர்கள் உள்ளனர் அதேபோல் கலை அல்லது அறிவியல் போன்ற வர்த்தக சாரா மாணவர்கள் உள்ளனர் வர்த்தக மாணவர்களும் குறைவு சில தொழில் முனைவோர் அல்லது இல்லத்தரசிகள் உள்ளனர் எனவே இது சமூகத்தில் கிட்டத்தட்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வகுப்பில் நாம் விவாதிக்க முயற்சித்த கணக்கியல் குறித்த அடிப்படை அறிவு உங்களிடம் இருந்து இருந்தால் நாம் நேரடியாக கணக்கியல் முறைக்கு சென்று இருப்போம் ஆனால் மாணவர்கள் கலவையாக இருப்பதால் கணக்கியல் என்றால் என்ன என்பது பற்றிய விவாதத்துடன் தொடங்கி இருக்கிறோம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கணக்கியல் என்பது வணிகத்தின் மொழி என்று நாம் விவாதித்து இருந்தோம் எனவே நிறுவன பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் நிதி அறிக்கைகளை விவாதித்தோம் முதலில் நான் நிறுவன பரிவர்த்தனைகளை பதிவு செய்து அதையே உங்களுக்கு சுருக்கமாகக் கூறுகிறேன் கிடைக்கக்கூடிய அறிக்கைகள் நமக்கு நிதி அறிக்கைகளை தருகின்றன இது வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல இலாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கு அரசு நிறுவனங்களுக்கு சமமாக பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் உண்மையில் ஒரு வீட்டின் செலவுகள் மற்றும் வருமானத்தை அறிந்து கொள்வதற்காக பயனுள்ளதாக இருக்கும் மேலும் சரியான நிதிநிலை அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டது அது மிகவும் சாதகமானதாக இருக்கும் நாம் மூன்று முக்கியமான நிதிநிலை அறிக்கைகள் பற்றி விவாதித்து இருந்தோம் குறிப்பாக நாம் இருப்புநிலைக் தரவுகளுடன் விவாதிக்க ஆரம்பித்தோம் எனவே இருப்புநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிதி நிலையை தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாகும் எந்தவொரு தேதியிலும் நாம் நிறுவன இருப்பு நிலையை தயாரிக்கலாம் ஆனால் பொதுவாக இது ஒவ்வொரு காலாண்டு இறுதியில் தயாரிக்கப்படுகிறது அதாவது 3 மாதங்களின் முடிவில் அல்லது சில நேரங்களில் 1 ஆண்டு முடிவில் தயாரிக்கப்படுகிறது இருப்புநிலை தயாரிக்க ஒரு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது எனவே நமக்கு ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கிடைத்துள்ளன குறிப்பாக நிறுவனத்திற்கு பணம் நிலம் மற்றும் கட்டிடம் மென்பொருள் அல்லது வன்பொருள் போன்ற காப்புரிமைகள் மற்றும் நாம் பயன்படுத்தும் இன்னும் பிற வளங்களை சொத்துக்கள் பிரதிபலிக்கின்றன மறுபுறம் அவைகளை வாங்குவதற்கு யாரோ ஒருவரால் நிதியளிக்க பட வேண்டி இருக்கிறது அந்த குறிப்பிட்ட நிதி ஆதாரங்களை நாம் நிறுவனத்தின் பொறுப்புகள் என்று அழைக்கிறோம் எல் பிரிவில் இரண்டு முக்கிய வகையான பொறுப்புகள் உள்ளன அவை என்னவென்றால் தற்போதைய பொறுப்புகள் அல்லது நீண்ட கால கடன்கள் ஆகும் அதுபோல் தற்போதைய பொறுப்புகள் உள்ளன தற்போதைய கடன்கள் உரிமையாளர்கள் நிதிகள் இரண்டு வகைகள் உள்ளன அவை ஈக்விட்டி அல்லது நிகர மதிப்பு என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் நிறுவனங்கள் பலவிதமான நடப்பு அல்லாத கடன்களைக் கொண்டு இருக்கின்றன அதேபோல் நிறுவனத்தின் முக்கியமான கடனின் கடன்களைக் கொண்டு இருக்கிறது எனவே இருப்பு நிலை பற்றி விவாதித்தோம் ஒரு நிறுவனத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு இருப்புநிலைப் பகுப்பாய்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் வணிகத்தின் பலங்கள் மற்றும் பலவீனங்களை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் வடிவில் அறிந்து கொள்ள முடியும் நான் வணிகம் என்ற சொல்லைப் பயன்படுத்துகிறேன் என்றால் அது வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல ஒரு புதிய நிறுவனத்திற்கான இருப்பு நிலையை கூர்ந்து கவனித்தாலோ அல்லது ஒரு அறக்கட்டளை அல்லது பள்ளி அல்லது அரசு நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது அந்த நிறுவன நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் வளங்கள் என்ன அந்த வளங்களுக்கு யார் நிதி அளிக்கின்றனர் என்று எனவே நாம் முதலில் அடிப்படை இருப்புநிலை பட்டியலுக்கான வடிவங்களைப் பார்த்தோம் மேலும் இப்பொழுது நிறுவனச் சட்டத்தின்படி இருப்புநிலைக் குறிப்பையும் பார்த்துள்ளோம் அடுத்தாக இலாப நட்டக் கணக்கு பற்றி விவாதித்து இருந்தோம் இலாப நட்டக் கணக்கு அல்லது வருமான அறிக்கை ஒரு முக்கியமான அறிக்கை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏனெனில் இது நிறுவனத்தின் அனைத்து வருமானங்களும் இதில் பட்டியலிடப்படுகிறது எனவே பணம் வரும் இடத்திலிருந்து வருவாய் கிடைக்கும் பின்னர் அதை செலவுகளுடன் தொடர்புபடுத்துகிறோம் செலவுகளில் அனைத்து வகை செலவுகளும் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது எனவே முதலில் உற்பத்தி செலவுகள் மற்றும் கொள்முதல் போன்ற இயக்கச் செலவுகள் கொண்டு இருக்கிறது மேலும் வாடகை விளம்பரம் சந்தை படுத்தலுக்கான செலவுகள் போன்றவை இருக்கலாம் அதேபோல் நிதிச் செலவுகள் இருக்கும் மேலும் தேய்மானம் போன்ற பண மற்ற செலவுகள் இருக்கும் இந்த தரவுகள் நமக்கு நிறுவனத்தின் முதல் நிலை லாபத்தை அளிக்கிறது மேலும் இது ஒரு இயக்க லாபம் என்று அழைக்கப்படுகிறது நாம் ஒரு நிறுவனத்தின் நிதி செலவைக் கருத்தில் கொள்ளாவிட்டால் இயக்க லாபத்திலிருந்து நிதி செலவைக் கழிக்க வேண்டும் பின்னர் இயக்க லாபம் என்றால் என்ன என்று அறிய முடியும் இது பிபிஐடி என்றும் அழைக்கப்படுகிறது நிதி செலவைக் கழித்தால் பிறகு நமக்கு பிபிடி கிடைக்கும் பிஏடி அல்லது வரிக்கு முந்தைய இலாபத்திலிருந்து நீங்கள் பிஏடி பெற வரிகளை கழிக்க வேண்டும் இது உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் லாபமாகும் இதன் மூலம் சில லாபம் பங்கு உரிமையாளர்களுக்கு ஈவுத்தொகை வடிவில் விநியோகிக்கப்படும் பின்னர் மீதமுள்ள இலாபங்கள் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் என அழைக்கப்படுகின்றன மீதமுள்ள இலாபங்கள் இருப்பு நிலைக்கு மாற்றப்படுகின்றன பணப்புழக்க அறிக்கை எனப்படும் மூன்றாவது முக்கியமான அறிக்கையை பற்றி பார்த்தோம் பணப்புழக்க அறிக்கை பணத்தின் ஓட்டங்களைப் பற்றி என்ன பரிந்துரைக்கிறது இப்படித்தான் பணப்புழக்க அறிக்கை உருவாகியுள்ளது ஏனெனில் லாபம் நட்ட கணக்கு வணிகத்தின் இலாபத்தை அல்லது இழப்பை புரிந்து கொள்ள வைக்கிறது என்றாலும் நிறுவனத்திற்கு என்ன மாதிரியான பணம் வருகிறது எந்த வகையில் பணத்தை பயன்படுத்துகிறது என்று சொல்ல முடியாது அதை அறிந்து கொள்வதற்காக தான் பணப்புழக்க அறிக்கை உருவாக்கப்பட்டது மேலும் அனைத்து பணப்புழக்கங்களும் மூன்று தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அறிக்கையின் பயனர்கள் எந்த நோக்கத்திற்காக பணத்தை திரட்டுக்குகிறார்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதைப் புரிந்து கொள்ள முடிந்தது எனவே மூன்று தலைப்புகள் உள்ளன அதன் தலைப்புகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா முதலாவது பணப்புழக்கங்களை இயக்குதல் பற்றியதாகும் இது நிறுவனத்தின் சாதாரண வணிக செயல்பாடு அல்லது நிறுவனத்தின் அன்றாட நடவடிக்கைகள் பற்றியதாகும் இயக்க நடவடிக்கைகளில் பணப்புழக்கத்தில் கீழ் அனைத்து முதலீடுகளும் நிறுவனத்தின் இயல்பான நடவடிக்கைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் வருகின்றன வழக்கமாக பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு மறைமுக முறையை பயன்படுத்துகிறோம் எனவே வரிக்கு முன் இலாபத்துடன் தொடங்கினோம் மேலும் பணமில்லாத பொருட்களுக்கு மாற்றாக இந்த முறையை முயற்சி செய்தோம் எனவே அந்த பணம் இல்லாத பொருட்கள் யாவை தேய்மானத்தை அதனுடன் நாம் சேர்த்தோம் இயற்கையிலே பணமில்லாத ஏதேனும் குறிப்பிட்ட தொகைகளை நாம் இத்துடன் சேர்த்தோம் இப்போது நாம் ஏன் தேய்மானத்தை சேர்க்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் இருந்தபோதிலும் பலர் குழப்பமடைகிறார்கள் அதனால் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவு படுத்துகிறேன் ஒருபுறம் நாம் பி மற்றும் எல் கணக்கைத் தயாரிக்கும்போது தேய்மானத்தைக் கழிக்கிறோம் ஆனால் பணப்புழக்கத்தில் தேய்மானத்தை கூட்டி கொள்கிறோம் அதற்கு காரணம் என்ன ஏனென்றால் இது ஒரு பணமில்லாத செலவு ஆகும் அதற்கு நிறுவனம் எந்த பணத்தையும் செலுத்த வில்லை ஆனால் இது லாபத்தை அல்லது பிபிடியைக் கணக்கிடுவதற்காக கழிக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே நாம் என்ன செய்தோம் என்றால் தேய்மானத்தை பிபிடி யுடன் கூட்டி கொள்கிறோம் மேலும் இயக்கப்படாத பொருட்களும் சரி செய்ய எடுத்து கொள்ளப்பட்டது எடுத்துக்காட்டாக பங்குகளின் விற்பனையில் ஏதேனும் லாபம் இருந்தால் நாம் பணப்புழக்க அறிக்கையை முதலில் எடுத்துக் கொள்வோம் அதில் இருக்கும் இந்த லாபத்தை கூட்டலாமா அல்லது களிக்கலாமா சற்று யோசித்துப் பாருங்கள் உங்களில் பெரும்பாலோர் சரி என்று கூறுவது தெரிகிறது நாம் லாபத்தைக் கழிப்போம் மீண்டும் ஒரு குழப்பமான நிலை ஏனென்றால் லாபம் என்ற சொல் வரும்போது பல முறை கூட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் இது கழிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இது ஏற்கனவே லாபத்தை கணக்கிடுவதற்கு பரிசீலிக்கப்பட்டு உள்ளது மேலும் இது ஒரு இயக்க உருப்படி அல்ல எனவே நாம் அதை அகற்ற வேண்டும் அதனால்தான் அதை கழிக்கிறோம் செயல்பாட்டு பொருட்களிலிருந்து லாபத்தை பங்குகளின் விற்பனையிலிருந்து கழிக்க வேண்டும் சில செயல்படாத பொருட்களின் காரணமாக ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் பழைய இயந்திரங்கள் விற்பனை செய்வதில் இழப்பு என்று சொல்லலாம் பின்னர் அது ஒரு இழப்பு என்பதால் அதை கூட்ட வேண்டும் எனவே ரொக்கம் அல்லாத மற்றும் இயக்கப்படாத பொருட்களுக்கான மாற்றங்களைச் செய்தபின் செயல்பாடுகளிலிருந்து வரும் நிதியை ஒரு இலக்கமாக பெறுகிறோம் இப்போது செயல்பாடுகளின் நிதியில் மூலதன உருப்படிகளை சரிசெய்வோம் சரக்குகளின் எந்த தருணமும் கடன் வழங்குநர்களின் எந்த தருணமும் கடனாளிகளின் எந்த தருணமும் பணப்புழக்க அறிக்கையில் சரிசெய்யப்படும் ஏனெனில் இது நமக்கு வருவாய் கிடைப்பதை பாதிக்கிறது எடுத்துக்காட்டாக கடனாளிகள் அல்லது பெறத்தக்கவைகளின் அளவு வருடத்தில் குறைந்துவிட்டால் தங்கள் வசூல் முயற்சிகள் நன்றாக இருந்தது என்பதையும் கடனாளிகள் தங்களது கடைசி ஆண்டுகளிலிருந்து அதிக தொகையை செலுத்த உள்ளார்கள் அவர்கள் நிலுவைத் தொகையை குறைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டதால் அந்தத் தொகையை நமக்கு செலுத்தியுள்ளனர் கடனாளர்ககளின் கடனை குறைப்பது பணப்புழக்க அறிக்கையில் ஒரு பிளஸ் உருப்படி ஆகும் சரியா எனவே கடனாளியின் கடனை குறைப்பது என்பது வருவாய்க்கு கூடுதல் பலமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தானாகவே அதே விதி சரக்குகளுக்கு பொருந்தும் கடன் வழங்குநர்களிடம் வரும்போது அது நேர்மாறாக இருக்கிறது ஏனென்றால் தற்போதைய சொத்து குறைவு சேர்க்கப்படுகிறது ஆனால் தற்போதைய பொறுப்பை குறைப்பதற்கு கழிக்கப்பட வேண்டும் நீங்கள் அதைப் புறிந்து கொண்டீர்களா எனவே இந்த கட்டத்தில் செயல்பாட்டு மூலதன உருப்படிகளை சரிசெய்வோம் வரிக்கு முன் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணப்புழக்கத்தை பெறுவோம் பின்னர் செலுத்தப்பட்ட வரிகளைக் கழிப்போம் பின்னர் இயக்க நடவடிக்கைகளிலிருந்து பணப்புழக்கத்தை பெறுவோம் இது பணப்புழக்க அறிக்கையின் முதல் பகுதி இது கணக்கிட ஒப்பீட்டளவில் சிக்கலானது மற்றும் கணக்கிடுவதில் இது ஒரு நீண்ட பகுதியை கொண்டதாகும் அதன் பிறகு மேலும் இரண்டு தலைப்புகள் உள்ளன இரண்டாவது தலைப்பு என்னவென்றால் ஒரு முதலீட்டு நடவடிக்கைகளில் இருந்து பணம் என்பது பெயர் தன்னைத்தானே குறிப்பிடுவதால் இது நீண்ட கால முதலீடுகளை உள்ளடக்கியது ஆகும் இது நிலையான சொத்துக்கள் போன்ற வேறு எந்த NCA யையும் உள்ளடக்கியது ஆகும் எனவே நீங்கள் இந்த பொருட்களை வாங்கியிருந்தால் அல்லது விற்றிருந்தால் எந்த ஒரு பணமும் வெளியே செல்வது அல்லது வருவதும் முதலீட்டு நடவடிக்கைகள் வருவாயின் கீழ் காண்பிக்கப்படும் மூன்றாவது நிதி நடவடிக்கைகளில் இருந்து வரும் வருவாய் பற்றியதாகும் எனவே நாம் வணிகத்திற்காக திரட்டிய எந்தப் பணமும் அல்லது நீங்கள் திருப்பிச் செலுத்துவதற்காக திரட்டிய எந்தப் பணமும் அதன் கீழ் சேர்க்கப்படும் எடுத்துக்காட்டாக பங்குகளை வெளியிடுதல் அல்லது பங்குகளை திரும்ப வாங்குதல் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் பத்திரத்தை மீட்பது கடனை திரும்பப் பெறுதல் அல்லது கடனைத் திருப்பிச் செலுத்துதல் ஆகியவை இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் நிதி உருப்படியில் வர கூடியதாகும் வட்டி மற்றும் ஈவுத்தொகை பற்றி கவனிக்க பட வேண்டிய சில சிறப்பு தேவை உள்ளது வட்டி பெறப்படும் போதெல்லாம் அது முதலீடுகளில் இருந்து பெறப்பட்டது அது ஒரு முதலீட்டு பொருளாக வகைப்படுத்தப்படும் அதேபோல் பெறப்பட்ட டிவிடெண்டிற்கும் இது பொருந்தும் வட்டி அல்லது ஈவுத்தொகை செலுத்தப்படும் போது அது ஒரு நிதி பொருளாக வகைப்படுத்தப்படும் எனவே நாம் மொத்தமாக இயக்க முதலீடு மற்றும் நிதியுதவியை கூட்ட வேண்டும் இது ஆண்டு அல்லது நிறுவனம் அல்லது நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மொத்த வருவாய் இருக்கும் மேலும் நாம் தொடக்க இருப்பைச் அதனுடன் கூட்டி கொள்வோம் அது வருவாயின் இறுதி இருப்புடன் பொருந்தும் பணமில்லா பரிவர்த்தனைகள் ஏதேனும் உள்ளதா பணப்புழக்க அறிக்கையில் நாம் அதை சேர்க்கவில்லை இத்தகைய பணமில்லா பரிவர்த்தனைகள் யாவை எடுத்துக்காட்டாக பங்கு இடமாற்று பற்றி பார்ப்போம் பங்கு இடமாற்றம் என்றால் என்ன எடுத்துக்காட்டாக நாம் மற்ற நிறுவனத்தை வாங்கியுள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் மற்ற நிறுவனங்களை வாங்குவதற்காக நாம் நம் பங்குகளை வெளியிட்டுள்ளோம் அதற்கு பதிலாக அந்த நிறுவனத்தின் பங்குகளை அவர்களது பங்குதாரர்களிடம் இருந்து பெற்றுள்ளோம் பின்னர் அது ஒரு பங்கு இடமாற்று ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆக இதில் பணம் செலுத்துதல் எதுவும் இல்லை எனவே இது பணப்புழக்க அறிக்கையில் வரவில்லை அது ஒரு குறிப்பாக அல்லது ஒரு அடிக்குறிப்பில் காட்டப்படும் உதாரணமாக அதிக பரிவர்த்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது வங்கியில் செலுத்த வேண்டிய சில நிலுவைக் கடன்கள் இருந்தால் அந்த கடன் தொகையை செலுத்துவதற்கு பதிலாக பங்குகள் வழங்கப்பட்டுள்ளன எனவே நிறுவனத்தின் மூலதன இருப்பு அதிகரித்துள்ளது மேலும் எந்த ஒரு பணமும் சம்பந்தப்படாமல் கடன் இருப்பு குறைந்துள்ளது பின்னர் மீண்டும் அது பணமில்லா பரிவர்த்தனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் அதை பணப்புழக்கத்தில் காட்ட மாட்டோம் ஆனால் அதை அறிக்கையின் கீழ் ஒரு அடிக்குறிப்பை காண்பிப்போம் எனவே உங்களுக்கு இது புரிந்ததா நான் கொஞ்சம் விரிவாகச் உங்களுக்கு புரியும்படியாக கூறினேன் ஏனென்றால் பணப்புழக்க அறிக்கை ஒரு முக்கியமான அறிக்கை ஆகும் ஏனென்றால் பங்கேற்பாளர்கள் அதை புரிந்து கொள்வதில் பல முறை குழப்பமடைகிறார்கள் மூன்று நிதிநிலை அறிக்கைகள் பற்றியும் விவாதித்தோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் இதற்கு முன் அமர்வுகளில் கூறியதை ஞாபகப்படுத்துகிறேன் உண்மையான நிறுவன அறிக்கைகளைப் பார்க்கும்போது இந்த செயல்முறை நமக்கு கைகொடுக்கும் ஏனென்றால் இது மிகவும் முக்கியம் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வகுப்பில் நீங்கள் விவாதித்தது மட்டும் போதாது எனவே முதல் 2 3 அமர்வுகளில் உங்களிடம் கேட்கப்பட்டது நீங்கள் விரும்பிய நிறுவனத்தைத் தேர்வு செய்ய வேண்டும் என்று வருடாந்திர அறிக்கையைப் பதிவிறக்கங்கள் செய்து அந்த அறிக்கையை கவனமாகப் படியுங்கள் குறிப்பாக நிதி அறிக்கை பகுதியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து படிக்க வேண்டியதை படித்து முடித்துவிட்டீர்கள் என்று நம்புகிறேன் தேவையான விவரங்களை நீங்கள் சமர்ப்பித்தீர்கள் ஆனால் தேவையான விவரங்களுக்கு அப்பால் சென்று நிறுவனத்தின் பி மற்றும் எல் இருப்புநிலை பணப்புழக்கங்கள் ஆகியவற்றைப் படிக்கும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மற்ற நிறுவனங்களின் நிதி அறிக்கைகளையும் சரிபார்க்கலாம் அப்பொழுதுதான் வெவ்வேறு நிறுவனங்களால் வெவ்வேறு நிதிநிலை அறிக்கைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதற்கான தனித்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நிதிநிலை அறிக்கைகள் தவிர வருடாந்திர அறிக்கையில் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் இருக்கும் அதையும் நாம் வகுப்பில் விவாதித்தோம் இப்போது நீங்கள் அதை ஆண்டு அறிக்கையில் பார்த்திருப்பீர்கள் வேறு என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா கார்ப்பரேட் கோவெர்னன்ஸ் அறிக்கை நிறுவன நிலைத்தன்மை அறிக்கை அதிக அளவு சம்பளம் பெறும் ஊழியர்களின் பட்டியல் இயக்குனர்கள் அறிக்கை மற்றும் தணிக்கையாளரின் அறிக்கைகள் இருக்கும் இந்த நிறுவனத்தைப் பற்றிய பல்வேறு தகவல்கள் மற்றும் சில நேரங்களில் அந்த தொழில் துறை சம்பந்தமான தரவுகள் இருக்கும் எனவே தயவுசெய்து எந்த தகவலையும் கவனித்து பாருங்கள் வகுப்பில் குறிப்பாக நிதிநிலை அறிக்கைகள் பற்றி விவாதித்த பின் நாம் சில கருத்தியல் பகுதிகளையும் பார்த்துள்ளோம் கணக்கியல் கருத்துக்கள் பாரம்பரிய அமைப்பில் பல முறைகள் உள்ளன அதாவது பேரேடு குறிப்பு உள்ளீடுகள் லெட்ஜர் கணக்கு ஆகியவற்றிலிருந்து கற்பிக்கத் தொடங்கினோம் லெட்ஜரில் இருந்து இருப்புநிலை குறிப்பை பற்றி பார்த்தோம் மேலும் மாணவர்கள் பி மற்றும் எல் மற்றும் இருப்பு நிலையை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறார்கள் ஆனால் அதற்கு மாறாக நாம் தலைகீழ் வழியாக கற்று கொண்டோம் அதாவது முதலில் இருப்பு நிலை படிவத்தில் வெளியீடு என்ன பின்னர் வருமான அறிக்கை பணப்புழக்கம் மற்றும் இந்த அறிக்கைகளை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட உள்ளீர்கள் இது கணக்கியல் மாணவர்களுக்கான ஒரு கடினமான முக்கிய வகுப்பு அல்ல அதே சமயத்தில் இது குறைந்த நேரத்தைக் கொண்ட கணக்கியல் தொடர்பு அல்லாத நிபுணர்களுக்கானது ஆகும் கணக்கியலின் முக்கிய பகுதியைப் பற்றி விவாதிக்க முழு பாடத்தையும் 20 மணி நேரத்தில் உள்ளடக்க முயற்சித்தோம் சரியா இப்போது இந்த கட்டத்தில் இரண்டு முக்கியமான தலைப்புகளைப் பற்றி விவாதித்தோம் ஒன்று தேய்மானம் தேய்மானத்தை கணக்கிடும் முறைகள் மற்றும் எவ்வாறு அது வழங்கப்படுகிறது அடுத்தது ஃபிஃபோ போன்ற சரக்கு முறைகள் அல்லது நாம் விவாதித்த எடையுள்ள சராசரி போன்ற முறைகள் பற்றியதாகும் கார்ப்பரேட் கோவெர்னன்ஸ் பற்றி நாம் கற்றுக் கொண்டோம் கார்ப்பரேட் கோவெர்னன்ஸ் என்றால் என்ன கார்ப்பரேட் நிர்வாகத்தின் முக்கியமான கொள்கைகள் என்ன மேலும் அதன் தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் அதாவது இது பல்வேறு மோசடிகள் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் மிகப்பெரிய உலகளாவிய மோசடிகளில் ஒன்றான என்ரானின் ஒரு உதாரணத்தை நாம் விவாதித்து இருதோம் பின்னர் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மூலதன சந்தைகளை மிகவும் சார்ந்திருக்கும் ஆங்கிலோ அமெரிக்க மாதிரியின் பெருநிறுவன நிர்வாகத்தில் உலகளாவிய மாதிரிகள் பற்றியும் விவாதித்து இருதோம் பின்னர் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியின் வங்கி ஆதிக்கம் செலுத்திய மாதிரிகள் சீனாவின் அரசாங்க ஆதிக்கம் செலுத்தும் மாதிரி மற்றும் இந்தியாவில் நெறிமுறை மாதிரிகள் பற்றி பார்த்தோம் இந்திய கலாச்சாரத்தில் இருந்து நாம் பெறும் பல்வேறு நெறிமுறை அல்லது தார்மீக அம்சங்களையும் நாம் விவாதித்து இருந்தோம் அதாவது பாரதீய சன்ஸ்க்ரிதி பற்றியதாகும் எந்த ஒரு நிறுவனத்தின் சரியான செயல்பாட்டிற்கும் அவை மிக முக்கியமானது ஆகும் கார்ப்பரேட் கோவெர்னன்ஸ் இருந்து கணக்கியல் பரிணாமம் தீவலியுடன் கணக்கியல் எவ்வாறு தொடர்புடையது பண்டைய இந்தியாவில் பல்வேறு ஷ்ரேனி வகையான நிறுவனங்கள் எவ்வாறு இருந்தது என்பதையும் நாம் விவாதித்துள்ளோம் எனவே கணக்கியல் வரலாற்றைப் பற்றி நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோம் பின்னர் மீண்டும் நாம் அறிக்கைகளை எவ்வாறு தயார் செய்வது என்பதை நியாபக படுத்தி கொண்டோம் ஏனென்றால் அப்பொழுது நிதி அறிக்கைகளை எவ்வாறு தயார் செய்வது என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே நாம் 2 3 பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்கலாம் அல்லது நிஜ நிறுவன வழக்குகளை எடுத்துக் கொண்டு வழக்குகளுக்கு சென்றிருக்கலாம் மேலும் வகுப்பில் பி மற்றும் எல் இருப்புநிலை மற்றும் பணப்புழக்கம் போன்ற பல்வேறு நிதி அறிக்கைகளை நாம் தயாரித்துள்ளோம் அதிலிருந்து நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் ஹிண்டல்கோவின் ஒரு வழக்கைச் பகுப்பாய்வு செய்து இருந்தோம் மேலும் மூன்று நிதிநிலை அறிக்கைகள் விரிவாக தயாரிக்கப்பட்டன அதன் பிறகு நாம் பகுப்பாய்வில் நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வு செய்வோம் நாம் தயாரான அறிக்கைகளை எடுத்துக்கொண்டோம் சில நேரங்களில் சில கூடுதல் தரவுகளை எடுத்து ஆய்வு செய்து அறிக்கைகளை தயாரித்து இருக்கிறோம் அதை நாம் பகுப்பாய்வு செய்யலாம் மேலும் அறிக்கையில் இருந்து சில விளக்கங்கள் பெறலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் கோணத்தில் இது அடிப்படை பகுப்பாய்வின் ஒரு பகுதி என்பது நமக்கு தெரியும் அடிப்படை பகுப்பாய்வு நிறுவனத்தின் பகுப்பாய்வு பொருளாதார பகுப்பாய்வு மற்றும் தொழில் பகுப்பாய்வு என மூன்று கூறுகள் உள்ளன நிறுவன பகுப்பாய்வில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் இது நிதி அறிக்கைகள் என்று நாம் கற்றுக் கொண்டிருப்பதற்கு தொடர்பானது ஆகும் எனவே விகிதங்களில் இருக்கும் பல வகை விகிதங்கள் கணக்கிடப்பட்டன விகிதங்களின் முக்கியமான வகைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நடப்பு விகிதம் போன்ற பணப்புழக்க விகிதங்களுடன் நாம் தொடங்கிய இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து கடன் அறிக்கை அல்லது மூலதன அளவீட்டு விகிதம் போன்ற நிதிநிலை அறிக்கை ஸ்திரத்தன்மை தொடர்பான விகிதங்கள் பின்னர் வருமான அறிக்கையிலிருந்து நிகர லாபம் அல்லது இயக்க லாப விகிதம் போன்ற இலாப விகிதத்தை கணக்கிடலாம் செலவு விகிதங்களையும் நாம் கணக்கிடலாம் நல்ல விற்பனையின் விலை விற்பனை அல்லது வருவாய்க்கு நுகரப்படும் பொருள் விகிதம் போன்றவை இவை அனைத்தும் விகிதங்களின் வகைகள் ஆகும் பின்னர் பலவிதமான வருவாய் விகிதங்களை நாம் கணக்கிடலாம் அதாவது வருமான விகிதங்களில் லாபத்தை முதலீடு செய்த தொகை உடன் இணைக்க வேண்டும் மிக முக்கியமான வருவாய் விகிதம் ROI ஆகும் அதாவது ரிட்டர்ன் ஒன் இன்வெஸ்ட்மென்ட் அல்லது சில நேரங்களில் அது முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்தின் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது இது முழு நிறுவனத்திற்கும் கணக்கிடப்படும் அல்லது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட SBU அல்லது நிறுவனத்தின் ஒரு பிரிவிற்காகவோ கணக்கிடப்படும் மேலும் நிறுவன திட்டத்தின் மதிப்பீட்டிற்கான மிக முக்கியமான அளவுகோலாக இது இருக்கிறது ஈக்விட்டி மீதான வருமானம் ROE என அழைக்கப்படும் பங்குதாரர்களின் நிதிகள் அல்லது உரிமையாளர்கள் நிதியில் வருமானம் ஆகியவை இருக்கும் பின்னர் விற்றுமுதல் அல்லது செயல்பாட்டு விகிதங்கள் அல்லது செயல்திறன் விகிதங்கள் என அழைக்கப்படும் பிற வகை விகிதங்கள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக மொத்த சொத்து விற்று முதல் அல்லது சரக்கு விற்று முதல் அல்லது கடனாளிகள் வருவாய் அல்லது நிலையான சொத்து விற்று முதல் இந்த விகிதங்கள் அந்த சொத்தின் பயன்பாட்டின் செயல்திறனை அளவிடுகின்றனர் சரக்கு விற்றுமுதல் விகிதத்தை நாட்களின் எண்ணிக்கையை மாற்றி கணக்கிடலாம் என்பதையும் நாம் அறிவோம் எனவே இருப்புநிலைக் குறிப்பில் எத்தனை நாட்கள் சரக்கு அல்லது எத்தனை நாட்கள் பெறத்தக்க கணக்குகள் என்பதை நம்மால் கணக்கிட முடியும் இவை அனைத்தும் நிதிநிலை அறிக்கைகள் தொடர்பான விகிதங்கள் ஆகும் பங்குச் சந்தைக்கு பயனுள்ள ஒரு பங்கு அல்லது ஈவுத்தொகை மகசூல் அல்லது PE விகிதம் போன்ற பங்கு விகிதங்கள் போன்ற விகிதங்களை கணக்கிடலாம் மேலும் பங்குச் சந்தை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும் நீங்கள் மற்ற விகிதங்களையும் எடுத்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக ஊழியர்களுக்கு முக்கியமான விகிதம் ஒரு ஊழியருக்கு வருவாய் அல்லது ஒரு பணியாளருக்கு லாபத்தை கணக்கிடுவது எப்படி என்பதை பற்றி பார்த்தோம் எனவே அதைப் போலவே நீங்கள் சில வெளிப்புற தரவுகளையும் எடுத்து மற்ற விகித வகைகளை நிதிநிலை அறிக்கைகள் உடன் சேர்த்து கணக்கிடலாம் எனவே இது எங்கள் விவாதத்தின் கிட்டத்தட்ட கடைசி பகுதியாகும் இப்போது முன்னோக்கிச் செல்ல வேண்டியது என்பது நாம் விவாதிக்காத சில கருத்துக்கள் ஆகும் ஆனால் இப்போது கணக்கியல் அல்லது நிதி ஆகியவற்றில் ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் அவற்றை மேலும் படித்து அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவற்றில் ஒன்று சுற்றுச்சூழல் கணக்கியல் அல்லது பசுமை கணக்கியல் என்று அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக அல்லது ஒரு நிறுவனத்திற்கான சுற்றுச்சூழல் தாக்கத்தை கணக்கிட முயற்சிக்கலாம் எனவே நீங்கள் சுற்றுச்சூழல் கணக்கியல் பற்றி அறிந்து கொள்ள முடியும் பணவீக்க கணக்கியல் என்று அழைக்கப்படும் மற்றொரு கருத்து உள்ளது இது பணவீக்கத்தின் தாக்கத்தை அளவிட முயற்சிக்கிறது மேலும் கணக்கியலின் மற்றொரு முக்கிய அம்சம் மனிதவள கணக்கியல் ஆகும் மனித வளங்கள் வணிகத்திற்கான மிக முக்கியமான சொத்துகளில் ஒன்றாகும் என்பதை நாம் இதன் மூலம் நன்கு அறிவோம் ஆனால் அதை இருப்புநிலைக் குறிப்பில் காட்ட முடியாது ஏனெனில் அவை நிறுவன அமைப்புக்கு சொந்தமானவை அல்ல மனிதவளங்களை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு வடிவத்தில் வைப்பதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எச் ஏ அல்லது மனிதவள கணக்கியல் போன்ற கருத்துக்கள் உள்ளன எனவே கணக்கியலின் பல்வேறு சமகால அல்லது புதிய கருத்துக்கள் இருக்கின்றன நம் முக்கிய கலந்துரையாடலில் நாம் கணக்கியல் தரநிலைகள் அல்லது ஜிஏஏபி பற்றி விவாதித்துள்ளோம் ஆனால் நாம் அதை சுருக்கமாக விவாதித்தோம் பல்வேறு நிதி தரங்கள் அல்லது பல்வேறு நிறுவன அமைப்புகளால் வழங்கப்படும் கணக்கியல் தரநிலைகள் பற்றி விரிவாக விவாதிக்கலாம் அவை ஏன் வழங்கப்படுகிறது மேலும் அவை பல்வேறு நிறுவனங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றியும் பார்ப்போம் கணக்கியலில் அறிந்து கொள்ளக்கூடிய பல அம்சங்கள் உள்ளன இதன்மூலம் நீங்கள் இப்போது மேலும் மேலும் ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் முதலீட்டு கணக்கியல் துறைசார் கணக்கியல் கிளை கணக்கியல் போன்ற இன்னும் சில கருத்துக்கள் உள்ளன எனவே நான் உங்களிடம் கோருவது என்னவென்றால் இப்போது உங்களுக்கு கணக்கியலில் சில அடிப்படை புரிதல்கள் உருவாக்கியிருந்தால் ஒரு விரிவான கணக்கியல் புத்தகம் அல்லது கணக்கியலில் வேறு சில வலைப் படிப்புகளை மேற்கொள்ளுங்கள் இதில் கூடுதல் அம்சங்கள் விரிவாக விவாதிக்கப்படும் மேலும் நீங்கள் கணக்கியலின் பல அம்சங்களை கற்றுக்கொள்ள முடியும் எங்கள் பாடத்திட்டத்தைப் பொறுத்தவரை பல்வேறு நிறுவன தரவுகள் உங்களுடன் பகிரப்பட்டுள்ளன அவை முதலில் வருடாந்திர அறிக்கையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய வேலையைப் பற்றியும் ஆகும் உங்களுடன் பகிரப்பட்ட பல்வேறு நிறுவன வழக்குகள் உள்ளன மேலும் சில கருத்தியல் அம்சங்களும் உள்ளன அவற்றில் சிலவற்றை நீங்கள் பதிவிறக்கம் செய்யவில்லை என்றால் அவற்றைப் இப்பொழுதாவது பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய எங்கள் கலந்துரையாடல் மன்றங்கள் இப்போது செயலில் உள்ளது மற்றும் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஐ யின் ஆராய்ச்சி அறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் எனவே கேள்விகளை எழுப்புவதை தொடருங்கள் அதைப் பற்றி சக குழுவினரிடையே விவாதிங்கள் இதை பற்றி எங்கள் ஆராய்ச்சி அறிஞர்களுடனும் விவாதிங்கள் இந்த முறை உங்களுக்கு தொடர்ச்சியான கற்றலுக்கு உதவும் மேலும் நிச்சயமாக தேர்வுக்கு முன்கூட்டியே தயாராக உதவும் நீங்கள் பரீட்சைக்கு நன்கு தயாராகி வருகிறீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் உங்கள் அனைவருக்கும் பரீட்சைக்கு மட்டுமல்ல கற்றலைப் புரிந்துகொள்ளவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக் கொண்டிருப்பீர்கள் அவை உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்கள் கார்ப்பரேட் வாழ்க்கைக்காக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நிதி செயல்திறன் குறித்து மதிப்பீடு செய்யப்படுவீர்கள் மேலும் இது தொழில் முனைவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நிதி பற்றிய அறிவு மிகவும் முக்கியமானது நீங்கள் மேலும் படிக்க விரும்பினால் எம்பிஏ அல்லது பிஎச்டி செய்ய விரும்புகிறோம் அல்லது கணக்கியல் அல்லது நிதி தொடர்பான மேலும் சில அம்சங்களை அறிய விரும்புகிறோம் என்றால் அதற்காகவும் இந்த பாடநெறி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே உங்கள் தேர்வுக்கு மேலதிக கற்றலுக்கும் எனது வாழ்த்துக்கள் மேலும் எங்களுடன் தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்